ஆட்டோடாக்கின் செயல்விளக்கம் ஆட்டோடாக் முக்கியமாக புரதத்திற்கும் லிகெண்டிற்கும் இடையிலான தொடர்புகளைப் பெறப் பயன்படுகிறது மேலும் இந்த செயல்விளக்கத்தில் இரண்டு அம்சங்களை உள்ளடக்கலாம் ஒன்று ரிஜிட் டாக்கிங் மற்றொன்று கட்டமைப்பு அடிப்படையிலான வலை வடிவமைப்பின் விர்ச்சுவல் ஸ்கிரீனிங் ஆகும் ரிஜிட் டாக்கிங்கில் முதலில் ஆட்டோடாக்கை நிறுவ வேண்டும் அதற்கு ஆட்டோடாக் வலைத்தளத்திற்கு சென்று ஆட்டோடாக் நிறுவுவதற்கான நடைமுறைகளைப் பின்பற்றலாம் இதற்கு ஒரு புரதமும் லிகெண்டும் தேவை எடுத்துக்காட்டாக ஏபிஎல் கைனேஸ் மற்றும் லிகெண்ட் இமாடினிப் என்ற புரதத்தைப் பயன்படுத்தினால் இந்த ABL கைனேஸின் PDB கட்டமைப்பை புரத டேட்டா வங்கியிலிருந்து பெறலாம் ஐடி 1 ஐஇபி மற்றும் சிங்க் டேட்டாபேஸ் அல்லது பப்கேம் அதாவது எந்தவொரு சிறிய டேட்டாபேஸ்களில் இருந்தும் லிகெண்ட் தகவல்களைப் பெறலாம் இந்த லிகெண்டிற்கான வெவ்வேறு ஓரியண்டேஷன்களை பெற்று சிறந்த பல பாகங்களைக் கொண்ட புரோட்டீன் ABL கைனேஸ் மற்றும் லிகெண்ட் பெற தொடர்பு ஆற்றலை அதோடு க்ளஸ்டரிங் ஹிஸ்டோகிராம் பயன்படுத்தி முயற்சிக்கலாம் ஸ்கிரீனிங் விஷயத்தில் பல லிகெண்டுகள் உள்ளன எனவே இந்த குறிப்பிட்ட இலக்குடன் தொடர்புகொள்வதற்கு எந்த லிகெண்ட் சிறந்தது என்பதை அடையாளம் காண வேண்டும் இங்கே இலக்கு Abl கைனேஸ் ஆகும் இங்கே பல லிகெண்டுகள் உள்ளன இந்த எல்லா லிகெண்டையும் சிங்க் டேட்டாபேஸில் இருந்து பெறலாம் ஸ்கிரீனிங்கில் இந்த லிகெண்டுகள் அனைத்தும் Abs Abl கைனேஸ் புரதம் என்ற இலக்கைக் கொண்டுள்ளன பின்னர் சரியான தொடர்புகளை அடிப்படையாகக் கொண்ட சிறந்த லிகெண்டை கண்டுபிடித்து அனைத்து இடைவினைகளையும் அட்டவணைப்படுத்தலாம் மேலும் சிறந்த ஒன்றை அடையாளம் காணக்கூடிய இடைவினைகளின் அடிப்படையில் இந்த Abl கைனேசும் திறம்பட செயல்படுகிறது பணியின் வரிசையில் முதலில் லிகெண்ட் தயாரித்தல் மற்றும் புரதத்தை தயாரிப்பது ஆகியவை அடங்கும் இதனை பின்வரும் வகுப்பில் விவாதிக்கலாம் இடைவினைகளுக்கான கட்டத்தை அமைத்து இறுதியாக டாக்கிங்கை அறிமுகப்படுத்தலாம் புரதத்திற்கும் லிகெண்டிற்கும் இடையிலான ஸ்கோரிங்கில் சிக்கலானதைப் பெறுவதற்கான விரிவான நடைமுறையையும் ஸ்கோர் எவ்வாறு பெறுவது என்பதையும் அறிந்து கொள்ளலாம் வெவ்வேறு லிகெண்டில் சிறந்த லிகெண்டை அடையாளம் காண்பது எப்படி என்பதை சின்க் டேட்டாபேஸில் இருந்து பார்க்கலாம் இந்த பகுதியில் புரதத்தைப் பெறுவதற்காக ஆட்டோடாக் பயன்படுத்தி டாக்கிங் செய்வது எப்படி என்று பார்க்கலாம் இங்கே PDB டேட்டா பேசை அல்லது Abl கைனேசை பயன்படுத்தி முக்கியமான புரதத்தை அறிந்து கொள்ளலாம் எனவே PDB டேட்டாபேசுக்கு சென்று பின்னர் PDB id 1IEP ஐக் கொடுக்க வேண்டும் மேலும் PDB வடிவமைப்பைப் பதிவிறக்கம் செய்து ப்ரிமல்லை நிறுவி 1IEP கட்டமைப்பைக் கிளிக் செய்ய வேண்டும் எனவே இந்த குறிப்பிட்ட புரத அமைப்பில் பார்க்கும் போது இரண்டு வெவ்வேறு சங்கிலிகள் a மற்றும் b உள்ளன டாக்கிங் சோதனையில் சங்கிலிகளில் ஏதேனும் ஒன்றை பரிசீலித்து மூலக்கூறைத் தேர்ந்தெடுக்க வேண்டும் எந்த ஒரு சங்கிலியையும் தேர்ந்தெடுத்தால் அது செலீ போல இருக்க வேண்டும் அவற்றை ஒரு தனி ஆப்ஜெக்ட் மற்றும் ஆப்ஜெக்ட் காபி ஆக சேமித்தால் அது obaj 02 ஆக இருக்கும் இப்போது இந்த ஃபைலை சேமிக்க மூலக்கூறு obj o2 ஐ சேமிக்கலாம் இப்போது கைனேஸை PDB வடிவத்தில் சேமிக்கலாம் புரதத்தை மீட்டெடுத்த பிறகு லிகெண்டை மீட்டெடுக்க வேண்டும் பின்னர் சிங் டேட்டாபேசிற்கு சென்று தட்டச்சு செய்ய வேண்டும் பின்னர் தேடலில் தேடல் விருப்பத்திற்குச் சென்று உரையைக் கிளிக் செய்து இமாடினிப் கொடுத்து உள்ளிடவும் என்பதைக் கிளிக் செய்ய வேண்டும் பின்னர் குறிப்பிட்ட பக்கத்திற்கு நேவிகேட் செய்யலாம் அதில் இமாடினிபின் கட்டமைப்பும் லிகெண்டின் பல்வேறு பண்புகளும் இருக்கும் இந்த கட்டமைப்பை மோல் 2 வடிவத்தில் பதிவிறக்கம் செய்ய மோல் 2 ஐக் கிளிக் செய்ய வேண்டும் ஒரு முறை கட்டமைப்பை பதிவிறக்கம் செய்தால் டாக்கிங்கிற்கு புரதம் மற்றும் லிகெண்ட் அமைப்பு தயாராக உள்ளது முதலில் ஆட்டோடாக் gui திறக்க கிளிக் செய்து லிகெண்டைத் தயார் செய்து லிகெண்டில் உள்ளீடு செய்ய வேண்டும் இமாடினிப் கட்டமைப்பை பதிவிறக்கம் செய்ததைத் திறந்து உள்ளீடு செய்ய வேண்டும் இது சிங்க் id 19638618 மோல் 2 வடிவத்தில் உள்ளது இதை திறக்க வேண்டும் இது லிகெண்ட் பற்றிய தகவலை வழங்குகிறது இதில் 29 நான்போலார் ஹைட்ரஜன் அணுக்கள் 21 அரோமேட்டிக் கார்பன்கள் மற்றும் 8 சுழற்றக்கூடிய பிணைப்புகள் பற்றிய தகவல்களை வழங்குகிறது இதனை கிளிக் செய்தால் விரும்பிய அமைப்பு கிடைக்கும் இப்போது லிகெண்ட் டோர்ஷன் ட்ரீக்கு சென்று ரூட்டை கண்டறிந்தால் இது லிகெண்டில் சுழலக்கூடிய பிணைப்புகளை அடையாளம் காண உதவுகிறது எனவே மீண்டும் லிகெண்டிற்கும் டோர்ஷன் ட்ரீக்கும் சென்று பின் டோர்ஷன் தேர்வு செய்ய வேண்டும் கொடுக்கப்பட்ட லிகெண்டில் எத்தனை பிணைப்புகள் தானாய் சுழலும் என்பதை அடையாளம் காணலாம் இதில் 32 பிணைப்புகளில் 7 பிணைப்புகள் சுழலக்கூடியவை கொடுக்கப்பட்ட லிகெண்டில் ஒரு அமைடு பிணைப்பு உள்ளது இப்போது அவற்றையும் சுழற்ற அனுமதித்து அமைட் பிணைப்பை சுழற்றக்கூடியதாக மாற்றவும் பின் முடிவை கிளிக் செய்து PDBQT என சேமிக்க லிகெண்ட் வெளியீட்டிற்குச் செல்ல வேண்டும் டாக்கிங் நோக்கத்திற்காக PDBQT வடிவத்தில் லிகெண்ட் மற்றும் புரதத்தை சேமிக்க வேண்டும் Q என்பது ஆற்றலைக் குறிக்கிறது T என்பது ஆட்டோடாக் மூலம் குறிப்பிடப்படும் அணு வகை அதனால் PDBQT ஆக சேமிக்கவும் லிகெண்டை சேமித்து புரதத்தை தயார் செய்ய வேண்டும் ஃபைலின் மூலக்கூறுக்கு சென்று 1IEB இலிருந்து எதாவது ஒரு சங்கிலியை மட்டும் தேர்வு செய்ய வேண்டும் கைனேஸ் PDB சங்கிலியை திறந்தால் Abl கைனேஸின் 3 D அமைப்பு கிடைக்கும் இந்த ஆட்டோடாக்கில் பல்வேறு டிஸ்ப்ளே விருப்பங்களைக் காணலாம் L என்பது வரியையும் B என்பது பந்து மற்றும் குச்சியையும் C என்பது சுருளையும் R என்பது ரிப்பனையும் குறிக்கிறது எனவே விருப்ப படிவ வரிகளை ரிப்பனுக்கு மாற்றப் இது Abl கைனேஸின் 3 D அமைப்பினை கொடுக்கும் கைனேஸுக்கு இரண்டு டொமைன்கள் இருப்பதை அறிவோம் இது கைனேஸ் டொமைன் ஆகும் முதலில் புரதத்தைத் தயாரிக்க வேண்டும் எடிட்டிற்கு சென்று ஹைட்ரஜன்களில் கிளிக் செய்து போலாரில் q வை மட்டும் சேர்க்கலாம் அணுக்களின் எடிட்டிற்கு சென்று AD4 அணு வகையில் சார்ஜசை எடிட் செய்ய சார்ஜஸ் சேர்த்து அதில் சார்ஜசுக்கான ஆப்ஷனை பயன்படுத்தலாம் ஒன்று கோல்மேன் சார்ஜஸ் மற்றொன்று கேஸ்ட்டைகர் சார்ஜஸ் இங்கே கோல்மேன் சார்ஜசை தருகிறேன் கோல்மேன் சார்ஜஸ் குவாண்டம் நிக்சன் மெக்கானிக் இன் அடிப்படையில் கணக்கிடப்படும் எனவே ஒரு முறை சார்ஜசை சேர்த்து பின்னர் ஃபைலை PDBQTஇல் சேமிக்கவும் யூசர் எந்த பெயரையும் வரையறுத்து வொர்கிங் டைரக்ட்டரியில் சேமிக்கவும் இப்போது புரதம் மற்றும் லிகெண்டை தயார் செய்து அடுத்த கட்டமாக ஆட்டோடாக் கட்டத்தை அமைக்க வேண்டும் திறந்த மேக்ரோமாலிக்குள் மீது கிரிட் விருப்பத்திற்கு கிளிக் செய்யவும் தற்போது தயாரித்த இந்த கைனேஸ் PDBQT ஐத் திறக்கவும் ஆற்றலை பாதுகாக்க விரும்புகிறீர்கள் என்றால் இதுதான் கட்டமைப்பு பின்னர் லிகெண்டை திறக்க கிரிட் பாக்ஸ்க்கு செல்ல வேண்டும் ஆட்டோடாக்கிற்கான கட்டத்தை அமைக்கப் லிங்கண்டை அனுமதிக்க வேண்டும் இதில் இணக்க தேடலை செய்ய இடம் குறிப்பிடுகிறது பிணைப்பு தளம் தெரிந்தால் பிணைப்பு தளப் பகுதியைக் குறிப்பிடலாம் பிணைப்பு தளத் தகவல் தெரியாவிட்டால் முழு புரதத்தையும் ஒரு கட்டத்தில் அமைக்கலாம் அது ஒரு பிளைன்ட் டாக்கிங் செய்யும் எனவே இந்த விஷயத்தில் கைனேஸ் புரதத்தில் பிணைப்பு தளம் தெரியும் குறிப்பிட்ட பகுதியில் கிரிட் பாக்ஸ் ஐ கொடுக்க மேக்ரோமாலிக்குள் மையத்திற்குச் சென்று பின்னர் கிரிட் பாக்ஸ் ஐ சரி செய்யவும் இது இந்த பகுதியை மட்டுமே உள்ளடக்கும் இதன் மூலம் XYZ பரிமாணங்களை அதிகரிக்கலாம் உபயோகத்தில் இருந்த ஃபைலினை மூடிவிட்டு கிரிட் வெளியீட்டுக்கு சென்று GPF ஃபைல் வடிவமாகச் சேமிக்க வேண்டும் இது கிரிட் பாராமீட்டர் ஃபைல் இதனை GPF நீட்டிப்புடன் சேமித்து ஆட்டோகிரிட்டை ரன் செய்து இயங்கக்கூடியதை குறிப்பிட்டு கிரிட் பாராமீட்டர் ஃபைலை குறிப்பிடாமல் இருக்க வேண்டும் பின்னர் துவக்கத்தைக் கிளிக் செய்தால் கணக்கீட்டை முடிக்க 5 முதல் 10 நிமிடங்கள் ஆகும் வழக்கமாக இந்த கிரிட் அணு வகைகளுக்கு இடையிலான தொடர்புகளை அடையாளம் காண உதவுகிறது எனவே ஒரு முறை கிரிட்டை முடித்தால் டாக்கிங் செய்வது எப்படி என்பதை பார்க்கலாம்

ஏற்கனவே கிரிட்டிற்கான வெளியீட்டு ஃபைல் இருக்கிறது கிரிட்டிற்குப் பிறகு அது கிரிட்டிற்கான GLG ஃபைலை உருவாக்கும்

இந்த GLG ஃபைல் வெவ்வேறு மேப்பைப் பற்றிய வகை வெவ்வேறு அணு வகைகள் அதன் தொடர்புகளுடன் தகவல்களைக் கொண்டிருக்கும் இது அணுக்களின் அடிப்படையில் வெவ்வேறு மேப் வகைகளை உருவாக்கும் இங்கே கைனேஸ் டாட் A C d e HD மேப்களை காணலாம் இதில் சில மேப் ஃபைல்களில் எதுவும் இல்லை ஆனால் இவை தொடர்பு மேப்பிங் ஆகும் கொடுக்கப்பட்ட குறிப்பிட்ட கிரிடில் வெவ்வேறு அணு வகைகள் உள்ளன இதை முடித்தவுடன் டாக்கிங் மேக்ரோ மாலிக்குலுக்கு சென்று ரிஜிட் பெயரை கொடுக்க வேண்டும் இந்த விஷயத்தில் புரதத்தை ஒரு ரிஜிட் துகளாக வைத்திருக்கப் வேண்டும் பின்னர் இந்த குறிப்பிட்ட கிரிட் பாக்ஸில் லிகெண்டை அனுமதிக்கலாம் இந்த PDBQT ஃபைலை திறக்க மேக்ரோமாலிக்குல் எதுவும் இல்லை ஆனால் புரதம் பயன்படுத்தி லிகெண்டை திறக்கலாம் இது எத்தனை பிணைப்புகளை சுழற்றக்கூடியது போன்ற விருப்பங்களைக் கேட்கும் இங்கே சுழலும் அளவுகள் லிகெண்டில் செயலில் உள்ள சுழற்சிகள் 8 ஆகும் இதை மீண்டும் ஏற்றுக் கொண்டு டாக்கிங் செய்ய வேண்டும் கொடுக்கப்பட்ட கிரிட்டில் லிகெண்டிற்கான இணக்க தேடலைச் செய்வதற்கு மரபணு வழிமுறையைப் பயன்படுத்தலாம் இதை மாற்ற எத்தனை இணக்கங்களை விரும்புகிறீர்கள் என்பதை GA ரன்களின் விருப்ப எண்களில் இங்கே குறிப்பிட வேண்டும் இங்கே இருபது வெவ்வேறு ஓரியன்டேஷன் நிலை தேவை எனவே 20 ஐக் குறிப்பிட இதை ஏற்றுக்கொள்ளும் பிறகு செய்ய வேண்டிய பிற வெளியீட்டை மீண்டும் இயக்க லாமர்கியன் GA ஃபைலை ஒரு dpf ஃபைல் வடிவத்தில் சேமிக்கவும் dpf என்பது டாக்கிங் அளவுரு ஃபைல் ஆகும் எந்தவொரு யூசர் குறிப்பிட்ட பெயரையும் dpf நீட்டிப்புடன் கொடுக்க முடியும் ஒரு முறை டிபிஎப் கோப்பை உருவாக்கியதும் ஆட்டோடாக்கை இயக்க வேண்டும் எனவே ரன் என்பதைக் கிளிக் செய்து ஆட்டோடாக்கை இயக்கவும் ஆட்டோடாக் இயங்கக்கூடிய ஃபைலை குறிப்பிட வேண்டும் பின்னர் dpf ஃபைலில் கிளிக் செய்து நிறுவவும் இது பல்வேறு கன்ஃபார்மர்களை உருவாக்க சிறிது நேரம் எடுக்கும் பின்னர் அது ஒரு டிஎல்ஜி ஃபைலை உருவாக்கும் dlg ஃபைல் என்பது டாக்கிங் பதிவு ஃபைல் டாக்கிங் பகுப்பாய்வு செய்யச் இந்த டி ஜி ஃபைலை goi இல் ஆட்டோடாகிங் செல்லில் திறக்கலாம் இது இமாடினிப் லிகெண்டின் வெவ்வேறு கன்ஃபார்மர்களைக் கொடுக்கிறது இது இமாடினிப் லிகெண்டின் டாக்கிங் செய்யப்பட்ட முடிவுகள் ஆகும் மீண்டும் மேக்ரோமாலிகுலை பகுப்பாய்வு செய்யச் குறிப்பிட்ட புரதத்திணை திறந்து பின்னர் ரிப்பனாக மாற்றி இணக்கங்களை பகுப்பாய்வு செய்யவும் இதில் டி ஜி ஃபைல் க்ளஸ்டரிங் ஹிஸ்டோகிராம் பயன்படுத்தி வெவ்வேறு இணக்கங்களை காணலாம் மேலும் குறிப்பிட்ட புரதத்திற்கான சிறந்த இணக்க பிணைப்பு இணக்கம் எது என்பதை அடையாளம் காணலாம் இது dlg ஃபைல் கோப்பில் உள்ள இணக்கத்தின் கிளஸ்டல் பகுப்பாய்வு ஆகும் இந்த இமாடினிபிற்கு 30 வெவ்வேறு இணக்கங்களை இங்கே காணலாம் கொடுக்கப்பட்ட இமாட்டி லிகெண்டிற்கான மிகச்சிறந்த மிகக் குறைந்த பிணைப்பு ஆற்றலாக மைனஸ் 10 28 ஐ இங்கே காணலாம் இது நான்கு வெவ்வேறு இணக்கங்களை உருவாக்குகிறது அதே ஆற்றல் பிணைப்புகளில் ஆற்றல் பிணைப்பு குறைந்த பிணைப்பு ஆற்றலைக் கொண்டிருக்கும் எனவே இது இமாடினிபிற்கான சிறந்த இணக்கமாகும் எனவே 11 வது ரன்க்குச் செல்ல பிணைப்பு இலவச ஆற்றல் மைனஸ் 10 28 கிலோகலோரியை இங்கே காணலாம் இது கொடுக்கப்பட்ட லிகெண்டின் xyz ஆயத்தொகுப்புகளுடன் இன்ஹிபிஷன் கான்ஸ்டன்ட் 29 நானோ மோலார் மற்றும் பல்வேறு இடை மூலக்கூறு ஆற்றல் அளவுருக்களை வழங்கும் டாக்கிங்கிற்கு பிறகு dlg ஃபைல் இப்படி இருக்கும் கிளஸ்டரிங்கை பகுப்பாய்வு செய்து கிளஸ்டரை காட்ட வேண்டும் இங்கே முன்பு காட்டியபடி மைனஸ் 10 கிலோகலோரி என்ற பிரிவில் வரும் நான்கு இணக்கங்களை தேர்ந்தெடுக்கலாம் லிகெண்ட் கான்ப் முறையை வரிகளுக்கு மாற்றினால் லிகெண்டைப் பார்க்க முடியும் இந்த விருப்பத்திற்கு கிளிக் செய்ய இந்த இணக்கத்தை PDBQT வடிவத்தில் சேமிக்கலாம் இல்லையெனில் PDB வடிவத்தில் சேமிக்கலாம் இந்த பொத்தானைக் கிளிக் செய்து பின்னர் பில்ட் கரண்டை கிளிக் செய்ய கரண்டை எழுத முடியும் இது சிறந்த டாக்கிங்போஸ் ஆகும் டாக்கிங் செய்தபோஸ் 1 என PDBQT வடிவத்தில் சேமிக்கலாம் இந்த ஃபைலை ப்ரிமலில் திறக்கலாம் ப்ரிமலைப் பயன்படுத்தி உள் தலையீடுகளைக் காணலாம் எனவே ஹைட்ரஜன் பிணைப்பை உருவாக்க இந்த விருப்பத்தை பயன்படுத்தலாம் இது ஹைட்ரஜன் பிணைப்பையும் காண்பிக்கும் இது லிகெண்ட் மற்றும் புரத புரத மூலக்கூறுக்கு இடையில் குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த பைரிடினுடன் மெத்தியோனைனுக்கும் லிகெண்டிற்கும் இடையில் ஹைட்ரஜன் தொடர்பு இருப்பதை இங்கே காணலாம் இங்கே இரண்டு ஹைட்ரஜன் பிணைப்புகள் இருப்பதைக் காணலாம் ஒன்று மெத்தியோனைனுடன் ஒன்று அஸ்பார்டிக் ஏற்புடன் உள்ளது இந்த அமைடு ஹைட்ரஜன் பிணைப்பை உருவாக்குகிறது மற்றும் இந்த கார்பாக்சைல் குழுவும் ஒரு ஹைட்ரஜன் பிணைப்பில் உருவாகிறது ஆட்டோடாக் எக்செல்லில் இருந்து ஹைட்ரஜன் பிணைப்புகளைக் விஷுவலைஸ் செய்யலாம் இல்லையெனில் ப்ரைமலைத் திறந்த பின்னர் ஹைட்ரஜன் பிணைப்புகளைக் விஷுவலைஸ் செய்யலாம் இங்கே ரிஜிட் டாக்கிங் உடன் முடித்தோம் இப்போது பல லிகெண்ட் இருந்தால் டாக்கிங்கில் உயர் முறையான டாக்கிங் எவ்வாறு செய்வது என்பதை ஸ்கிரீனிங் முறையில் ஆட்டோடாக் வினாவைப் பயன்படுத்தி அறியலாம் ஆட்டோடாக் வினாவை நிறுவ வேண்டும் அதற்கான ஃபைல்களை செய்ய வேண்டும் ஒன்று உள்ளமைவு ஃபைல் மற்றொன்று புரதக் கோப்பின் PDBQT இது ஸ்கிரீனிங் செய்வதற்கான நோக்கம் ஆகும் எனவே அதை எவ்வாறு தயாரிப்பது என்பதை நான் உங்களுக்குக் காண்பிப்பேன் ஏற்கனவே பார்த்த சிங்க் டேட்டாபேசிற்கு செல்லக்கூடிய 8 லிகெண்டுகள் உள்ளன பின்னர் அந்த லிகெண்ட்களின் ஃபைல் வடிவத்திற்கு மோலை மீட்டெடுக்கவும் பின்னர் லிகெண்ட்களைத் தயாரித்து முன்பு சொன்னது போல் ஆட்டோடாக் செல்ல வேண்டும் பின்னர் லிகெண்டை உள்ளீடு மூலம் தயார் செய்து உள்ளீட்டைத் கிளிக் செய்து திறந்து குறிப்பிட்ட மோல் ஃபைல் வடிவமைப்பைத் திறக்கவும் பிறகு டார்சன்களை தேர்ந்தெடுத்து PDBQT ஃபைல் வடிவத்தில் சேமிக்கவும் இதுபோன்று அனைத்து லிகெண்ட்களையும் தயார் செய்ய வேண்டும் ஒருமுறை புரதத்தின் அனைத்து லிகெண்ட் மற்றும் PDBQT ஐ தயார் செய்த பின் ஸ்கிரீனிங் செய்ய வேண்டும் ஸ்கிரீனிங் செய்ய இந்த கான்பிகுரேஷன் ஃபைல் தேவை இந்த கான்பிகுரேஷன் ஃபைல் ஒரு கைனேஸாக இருக்கும் ரிசப்ட்டாரின் விவரங்கள் இருக்கும் PDBQT ஃபைல் வடிவத்தில் PDBQT ஆகும் பின்னர் கிரிட்டின் xyz விவரத்தையும் குறிப்பிட வேண்டும் இது ரிஜிட் டாக்கிங்கிற்க்கு பயன்படுத்திய கிரிட் ஆகும் குறிப்பிட்ட லிகெண்டிற்கான முழுமையான தன்மை எத்தனை கன்ஃபார்மரை உருவாக்க வேண்டும் அதிக கன்ஃபார்மரை உருவாக்க விரும்பினால் 20 அல்லது 30 போன்றவற்றைக் கொடுப்பதன் மூலம் முழுமையான தன்மையை அதிகரிக்க முடியும் இங்கே 20 ஆக மாற்றி இந்த கட்டமைப்பு டாட் txt ஐ சேமித்து ஸ்கிரீன் டாட் பேட் ஃபைலை உருவாக்க வேண்டும் ஸ்கிரீன் டாட் பேட் ஃபைலில் வெவ்வேறு சிங்க் ஐடிகளைக் கொண்ட தகவலைக் கொண்டிருக்கும் எனவே ஆட்டோடாக் பயன்படுத்தி PDBQT ஃபைல் வடிவமைப்பை தயார் செய்து பின்னர் சிங்கை குறிப்பிட வேண்டும் இது சிங்க் நீட்டிப்புடன் தொடங்கும் அனைத்து சிங்க் ஐடிகளையும் கொடுக்கும் இந்த ஸ்கிரிப்ட் PDBQT வடிவத்தில் வெவ்வேறு லிகெண்ட்களை எடுக்க உதவுகிறது பின்னர் குறிப்பிட்ட புரத கட்டமைப்பில் டாக்கிங் செய்து ஒவ்வொரு லிகெண்டிற்கும் தனித்தனி ஃபைல்களை வெவ்வேறு கன்ஃபார்மர்களுடன் உருவாக்கும் இது ஐடியின் நீட்டிப்புடன் சிங்க் போல உருவாக்கும் ஸ்கிரீன் டாட் பேட்டை உருவாக்கியதும் இந்த குறிப்பிட்ட ஃபைலிற்கு சென்று கட்டளை வரியைப் பெறலாம் எனவே இந்த வொர்கிங் டைரக்டரியில் PDBQT இன் விவரம் புரதம் மற்றும் ஸ்கிரீனிங் செய்ய விரும்பும் பல்வேறு லிகெண்டின் PDBQT மற்றும் கான்பிகுரேஷன் ஃபைல் மற்றும் ஸ்கிரீன் டாட் பேட் ஃபைல் ஆகியவை இருக்க வேண்டும் ஸ்கிரீன் டாட் பேட் ஃபைலை இயக்க ஸ்கிரீன் டாட் பேட்டை டைப் செய்து என்டர் கொடுத்து உள்நுழைந்ததும் ப்ரோக்ராம் இயங்கும் மேலும் அது சிங்க் ஐடியுடன் தொடங்கும் வேறுபட்ட போல்டர்களை உருவாக்கும் இதில் எந்த ஒரு ஐடியையும் திறக்கலாம் பின்னர் குறிப்பிட்ட லிகெண்ட் உடன் கன்பர்மேஷன் ஐ கொண்டிருக்கும் டாட் PDBQTஐ பார்க்க முடியும் எனவே ஆட்டோடாக் திறந்த பின்னர் டாக்கிங் என்பதைக் கிளிக் செய்து ஆட்டோடாக் வினா முடிவை பகுப்பாய்வு செய்ய முடியும்

இது மல்டிபிள் கன்பர்மேஷன்களை கொண்டுள்ளது எனவே பல கன்பர்மேஷன்களை கொண்ட ஒற்றை மூலக்கூறினை கொடுக்கிறது எனவே 9 டாக்கிங் செய்யப்பட்ட கன்பர்மேஷன் உள்ளன ப்ரைமலைப் பயன்படுத்தி இடைவினைகளை பகுப்பாய்வு செய்யலாம் இது லிகெண்டின் அமைப்பினை ஆற்றலுடன் காணலாம் முதல் மைனஸ் 9 1 இரண்டாவது போஸ் மைனஸ் 8 9 மூன்றாவது டாக் செய்யப்பட்ட கன்ஃபார்மர் மைனஸ் 8 8 மைனஸ் 8 4 ஐயும் பார்க்கலாம் இடைவினைகளைக் காட்ட விரும்பினால் மேக்ரோ மாலிக்குள் டாக்கிங் இடைவினைகளைக் காண்பிக்கச் செல்லவும் இந்த பிணைப்பு பாக்கெட் குறிப்பிட்ட லிகெண்டின் பாக்கெட்டை காட்டுகிறது இவை வெவ்வேறு ரெசிடியூஸ்கள் குறிப்பிட்ட லிகெண்ட் அருகே உள்ளன இந்த இன்டராக்சன் விண்டோவை கிளிக் செய்வதன் மூலம் இன்டராக்சன்களை பகுப்பாய்வு செய்யலாம் வெவ்வேறு லிகெண்டிலிருந்து ஸ்கிரீனிங் எக்செல் பயன்படுத்தி திறம்பட எந்த லிகெண்ட் Abl கைனேஸுடன் பிணைக்கிறது என்பதை லிகெண்டிலிருந்து வழங்கப்படும் பல்வேறு வகையான தொடர்புகள் மூலம் தேர்ந்தெடுக்க வேண்டும்